எல்லோருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் RF சுவிட்சுகள் பற்றி பேசப் போகிறோம் நீங்கள் இந்த விஷயங்களை மைக்ரோவேவ் சுவிட்சுகள் என்றும் அழைக்கலாம் எஃப் மற்றும் மைக்ரோவேவ் இடையே உள்ள வித்தியாசம் என்ன என்பதைப் பற்றி நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன் கண்டிப்பாக பேசும் மைக்ரோவேவ் அதிர்வெண் 3 முதல் 30 ஜிகாஹெர்ட்ஸ் வரை மொபைல் போன்கள் 2 ஜி அல்லது 3 ஜியைப் பொறுத்து 900 மெகா ஹெர்ட்ஸ் அல்லது 1800 மெகா ஹெர்ட்ஸ் அல்லது 2100 மெகா ஹெர்ட்ஸ் பயன்படுத்துகின்றன எனவே சமீபத்திய ஆண்டுகளில் என்ன நடந்தது என்பது மக்கள் ஆர் எஃப் என்ற வார்த்தையை பரந்த பொருளில் பயன்படுத்தத் தொடங்கியுள்ளனர் எஃப் உண்மையில் ரேடியோ அதிர்வெண்ணைக் குறிக்கிறது என்றாலும் ரேடியோ அதிர்வெண் AM ரேடியோ மற்றும் எஃப் எம் வானொலிகளுக்கும் கூட செல்கிறது எனவே AM வானொலியைப் பொறுத்தவரை அதிர்வெண் 530 முதல் 1620 KHz வரை இருக்கும் இது உண்மையில் 1 மெகா ஹெர்ட்ஸ் வரிசையில் இருக்கும் எனவே பொதுவாக RF அந்த விஷயங்கள் அனைத்தையும் கொண்டுள்ளது எனவே ஆர் எஃப் குறைந்த அதிர்வெண் மற்றும் மைக்ரோவேவ் அதிர்வெண் கூட எனவே இந்த நாட்களில் மைக்ரோவேவ் மற்றும் ஆர் எஃப் ஆகியவை ஒன்றோடொன்று பயன்படுத்தப்படுகின்றன எனவே குழப்பமடைய வேண்டாம் மைக்ரோவேவின் கடுமையான வரையறை 3 முதல் 30 ஜிகாஹெர்ட்ஸ் ஆகும் ஆனால் இப்போதெல்லாம் தளர்வான மக்கள் மற்ற குறைந்த அதிர்வெண் மதிப்புகளைக் கூட மைக்ரோவேவ் சரி என்று பயன்படுத்தத் தொடங்கியுள்ளனர் எனவே ஆர் எஃப் அல்லது மைக்ரோவேவ் சுவிட்சுகள் நீங்கள் சரி என்று சொல்லலாம் எனவே பின் டையோட்களின் மற்றொரு பயன்பாட்டுடன் தொடங்குவோம் எனவே முந்தைய சொற்பொழிவில் PIN டையோடு பயன்பாட்டில் ஒன்றைக் கண்டோம் அங்கு PIN டையோடு சற்று முன்னோக்கி சார்புடையது மற்றும் PIN டையோடு சற்று முன்னோக்கி சார்புடையதாக இருக்கும்போது அது மாறி எதிர்ப்பாக நடந்து கொண்டது ஆனால் இன்று நாம் பின் டையோடின் பயன்பாட்டை சுவிட்சாகப் பார்க்கப் போகிறோம் அங்கு PIN டையோடு முற்றிலும் முன்னோக்கி சார்புடையதாக இருக்கிறது அல்லது அது தலைகீழ் சார்புடையதாக இருக்கிறது எனவே பொதுவாக PIN டையோடு எவ்வாறு மாதிரியாக மாற்றலாம் என்று பார்ப்போம் எனவே இது PIN டையோடு PIN டையோடின் மாதிரி இந்த குறிப்பிட்ட நெட்வொர்க்கால் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் இங்கே என்ன பார்க்க முடியும் இது ஒரு சிஜே ஆகும்இது சந்தி எதிர்ப்பிற்கு இணையாக பின்னர் ஒரு தொடர் எதிர்ப்பு உள்ளது ஒரு தொடர் தூண்டல் உள்ளது சில நேரங்களில் இது தொகுப்பு தூண்டல் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் இந்த முழு விஷயமும் உண்மையில் இணையாக வைக்கப்படுகிறது சிப இது ஒரு தொகுப்பு மின்தேக்கி ஆகும் இப்போது Cpஇன் பொதுவான மதிப்பு0 1 முதல் 0 5 pF ஆகவும் தொகுப்பு தூண்டல் 0 1 முதல் 2 nH வரையிலும் இருக்கலாம் நான் 2 nH உண்மையான தீவிர வழக்கு என்று குறிப்பிட விரும்புகிறேன் பெரும்பாலான நேரங்களில் இது 1 nH க்கும் குறைவாக இருக்கும் எனவே டையோடு முன்னோக்கி இருக்கும்போது சார்புடையது சரி எனவே இங்கே நீங்கள் செய்வதெல்லாம் இங்கே பொருந்தும் இது 0 மின்னழுத்தம் என்று சொல்லலாம் பின்னர் டையோடு முன்னோக்கி சார்புடையதாக இருக்கும் இப்போது பொதுவாக பிஎன் சந்தி முன்னோக்கி மின்னழுத்தம் பொதுவாக 0 7வோல்ட்வரிசையில் இருக்கும் ஆனால் பின் டையோடைப் பொறுத்தவரை முன்னோக்கி மின்னழுத்தம் 1 5 முதல் 2 வோல்ட் வரை அல்லது சற்று அதிகமாக இருக்கும் எனவே பின் டையோடு விவரக்குறிப்பைப் பொறுத்து மேலும் முன்னோக்கி மின்னழுத்தம் இந்த குறிப்பிட்ட உள்ளார்ந்த அடுக்கின் அகலத்தைப் பொறுத்தது எனவே நீங்கள் PIN டையோடு ஒரு சுவிட்சாக வடிவமைப்பதற்கு முன் தயவுசெய்து விவரக்குறிப்பைப் படியுங்கள் குறைந்தபட்ச முன்னோக்கி மின்னழுத்தம் என்ன எனவே பின் டையோடு முன்னோக்கி சார்புடையதாக இருக்கும்போது எனவே இங்கே சுமார் 2 வோல்ட் என்று சொல்லலாம் எனவே இங்கு 2 வோல்ட் பயன்படுத்தப்படும்போது டையோடு முன்னோக்கி சார்புடையதாக இருக்கும் மேலும் இந்த முழு நெட்வொர்க்கையும் முன்னோக்கி எதிர்ப்பால் வெறுமனே பிரதிநிதித்துவப்படுத்தலாம் இது RF ஆகும் ஆனால் நான் குறிப்பிட விரும்புகிறேன் முன்னோக்கி சார்புகளில் பல முறை நாம் இங்கே தொடர் தூண்டியைச் சேர்க்கிறோம் எனவே குழப்பமடைய வேண்டாம் பின்னர் நாங்கள் செய்வதை நீங்கள் காண்பீர்கள் தூண்டல் சரி உடன் தொடரில் RF ஐக் குறிக்கும் ஆனால் பொதுவாக பேசும் கொள்ளளவு படத்தில் வராது டையோடு தலைகீழ் சார்புடையதாக இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இப்போது அது நடப்பதில்லை என்று என்ன நடக்கிறது எனவே இது ஒரு சந்தி கொள்ளளவாக செயல்படும் Rr ok எதிர்ப்புடன் தொடரில் எனவே சந்தி கொள்ளளவின் பொதுவான மதிப்பு 0 0 1 முதல் 2 pF வரை மாறுபடும் இது கொள்ளளவின் மிகச் சிறிய மதிப்பு என்பதை நீங்கள் காணலாம் மேலும் மின்தேக்கத்தின் இந்த மிகச் சிறிய மதிப்பு காரணமாக PIN டையோட்கள் மிக அதிக அதிர்வெண் வரை பயன்படுத்தப்படலாம் மேலும் பொதுவாக மீண்டும் பேசுவது தொடர் எதிர்ப்பு இந்த குறிப்பிட்ட வரிசையில் இருக்கலாம் ஆனால் மீண்டும் நான் நீங்கள் உண்மையில் இந்த குறிப்பிட்ட எதிர்ப்பு கூட வரிசையில் இருக்கலாம் செய்திருப்பதைக் காணலாம் என்று பல முறை குறிப்பிட வேண்டும்கேΩமேலும் எனவே நீங்கள்தேர்ந்தெடுத்தஎந்த PIN டையோடின் விவரக்குறிப்புகளையும் மீண்டும் படிக்க வேண்டியது அவசியம் எனவே இப்போது PIN டையோடு பயன்பாட்டை ஒரு சுவிட்சாகப் பார்ப்போம் எனவே முதல் பயன்பாடு நாம் எதைப் பார்க்கப் போகிறோம் என்பது SPSTஒற்றை துருவ ஒற்றை வீசுதல் இது SP1T ஒற்றை துருவம் என்றும் அழைக்கப்படுகிறது நீங்கள் ஒரு வீசுதல் சரி என்று சொல்லலாம் எனவே எங்களுக்கு ஒரு சுவிட்ச் எங்கு தேவை எனவே முதலில் ஒரு சுவிட்சைப் பார்ப்போம் நமக்கு ஏன் ஒரு சுவிட்ச் தேவை உங்கள் வீட்டில் ஒரு எளிய சுவிட்சைப் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் விசிறியை இயக்கவும் அல்லது விசிறியை அணைக்கவும் நீங்கள் அனுமதிக்க வேண்டும் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் அதை இயக்கவும் அல்லது அதை முடக்கவும் எனவே அந்த குறிப்பிட்ட சுவிட்சை ஒற்றை துருவ ஒற்றை வீசுதல் சரி என்று அழைப்பீர்கள் அதனால்அதாவது நீங்கள் அதே விஷயத்தில் அல்லது முடக்கு இங்கே மாறுங்கள் ஒரு தொடர் சுவிட்சான முதல் உள்ளமைவை நாங்கள் உங்களுக்குக் காண்பிக்கிறோம் பின்னர் நான் உங்களுக்கு ஷன்ட் சுவிட்சைக் காண்பிக்கப் போகிறேன் பின்னர் தொடர் மற்றும் ஷன்ட் சுவிட்சுகள் சரி எனவே ஒரு PIN டையோடு ஒரு எளிய Zdஆக வடிவமைக்கப்படலாம்அங்குZdRjX இப்போது அதைப் பொறுத்து முன்னோக்கி சார்பு என்றால் இது முன்னோக்கி எதிர்ப்பு மற்றும் தொடர் தூண்டல் டையோடு தலைகீழ் சார்பு என்றால் இது தலைகீழ் எதிர்ப்பு மற்றும் சந்தி கொள்ளளவு சரி எனவே PIN டையோட்டின் சார்பைப் பொறுத்து R மற்றும் X இன் மதிப்புகள் மாறக்கூடும் நாம் முற்றிலும் சார்பு முன்னோக்கி அல்லது முற்றிலும் தலைகீழ் சார்பு சரி என்பதை நினைவில் கொள்க மேலும் முழுமையான தலைகீழ் சார்பு மிகவும் எளிதானது நீங்கள் 0 V ஐப் பயன்படுத்தலாம் அல்லது சில நேரங்களில் மக்கள் எதிர்மறை மின்னழுத்தத்தையும் பயன்படுத்துவார்கள் So the analysis of this is relatively simple So we know that for a series impedance we can write A B 1 Z 1 Zd So from here we can use the conversion from A B C D parameter to S parameter Right Now we are looking at S21 but other parameters can be calculated in a similar fashion So when Diode is 21 21 A B Z o C Z o D இந்த குறிப்பிட்ட வழக்கு சுவிட்சில் இருக்கும் முன்னோக்கி சார்பு இயக்கத்தில் உள்ளது எனவே சுவிட்ச் இங்கே முன்னோக்கி சார்புடையதாக இருக்கும்போது அது முன்னோக்கி சார்புடையதாக இருந்தால் கொடுக்கப்பட்ட உள்ளீடு எதுவாக இருந்தாலும் அது இங்கே வெளியீட்டிற்குச் செல்லும் என்று நீங்கள் கூறலாம் மேலும் பின் டையோடு தலைகீழ் சார்புடையதாக இருக்கும்போது இங்கு கொடுக்கப்பட்ட உள்ளீடு எதுவாக இருந்தாலும் நடைமுறையில் எதுவும் இங்கு செல்லக்கூடாது எனவே ON நிலையில் R Rf X ωL இங்கு L என்பது தொடர் தூண்டல் டையோடு தலைகீழ் சார்புடையதாக இருக்கும்போது இப்போது R Rr மற்றும் X 1 எனவே சுவிட்ச் இயக்கப்பட்டிருந்ததைப் போலவே இப்போது செருகும் இழப்பை அழைப்பதற்கு பதிலாக சுவிட்ச் முடக்கப்பட்டுள்ளது எனவே நாங்கள் அதை தனிமைப்படுத்துதல் சரி என்று வரையறுக்கிறோம் எனவே இதன் பொருள் உள்ளீட்டு துறைமுகத்திற்கும் வெளியீட்டு துறைமுகத்திற்கும் இடையிலான தனிமை என்ன தனிமை எல்லையற்றதாக இருக்க விரும்புகிறோம் ஆனால் நடைமுறையில் 20 dB அல்லது 30 dB அல்லது 40 dB தனிமை இருக்கும் கொடுக்கப்பட்ட பயன்பாட்டிற்கான குறைந்தபட்ச தனிமைப்படுத்தல் தேவை என்ன என்பதை ஒருவர் பார்க்க வேண்டும் எனவே மீண்டும் தனிமைப்படுத்தல் வெளிப்பாடு முன்பு போலவே உள்ளது ஒரே வித்தியாசம் இப்போது R க்கு பதிலாக உள்ளது Rf முந்தைய வழக்கில் வைத்து இப்போது நாம் R Rr ஐ வைக்கப் போகிறோம் முந்தைய வழக்கில் X ஐ பதிலாக L ஆக வைக்கிறோம் எனவே இப்போது X 1 ஐ வைக்கிறோம் எனவே விழிப்புணர்வு வெளிப்பாடு முன்பு போலவே உள்ளது முன்னோக்கி சார்புக்கு மட்டுமே வித்தியாசம் இது Rf ஆக இருக்கும் இது L ஆக இருக்கும் தலைகீழ் சார்புக்கு இது Rr ஆக இருக்கும் இது X 1 jCj ஆக இருக்கும் இப்போது பின் டையோடின் சார்புகளை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம் எனவே சார்பு உள்ளமைவைப் பார்ப்போம் எனவே இங்கே இது போர்ட் 1 என்று சொல்லலாம் இது போர்ட் 2 இது டிசி மின்னழுத்தம் பயன்படுத்தப்படுகிறது எனவே இது ஒரு சார்பு மின்னழுத்தம் இங்கே ஒரு RF மூச்சுத்திணறல் இருப்பதைக் காணலாம் பின்னர் ஒரு டையோடு உள்ளது பின்னர் இது ஒரு RF சோக் ஆகும் இது தரையில் போகிறது சி மின்னழுத்தம் இங்கே சென்று இங்கே செல்கிறது இது இறுதியாக இங்கே தரையில் இணைக்கப்பட்டுள்ளது எனவே மின்னழுத்தத்திலிருந்து தரையில் இணைக்கப்பட்ட ஒரு கொள்ளளவு இருப்பதை நீங்கள் காணலாம் இந்த கொள்ளளவு அடிப்படையில் சிற்றலைகளையும் நிலையற்றவர்களையும் கொல்லும் உண்மையில் பல முறை இங்கு ஒரு மின்தேக்கத்திற்கு பதிலாக பல மின்தேக்கிகளை வைக்கிறோம் மேலும் இந்த பல மற்றும் நாம் 10 nF மற்றும் 100 pF ஐ கூட வைக்கலாம் இவை அடிப்படையில் அந்த டிரான்சிஷன்களை கவனித்துக்கொள்வதாகும் ஏனென்றால் நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு சுவிட்ச் ஆன் முதல் ஆஃப் அல்லது ஆஃப் ஆகிறது எனவே நிறைய டிரான்ஷியண்டுகள் படத்தில் வரும் மற்றும் இந்த டிரான்ஷியண்டுகள் மிக அதிக அதிர்வெண்ணில் உள்ளன எனவே இந்த டிரான்சிஷன்களை கவனித்துக்கொள்வதற்கு உங்களுக்கு மின்தேக்கங்களின் சிறிய மதிப்புகள் தேவை எனவே ஆர் எஃப் சோக் என்றால் என்ன எஃப் சாக் எதுவும் இல்லை ஆனால் தூண்டியின் அதிக மதிப்பு இப்போது தூண்டியின் வழக்கமான மதிப்புகள் தூண்டியின் மின்மறுப்பு குறைந்தது 500  அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும் ஏன் 500 அல்லது அதற்கு மேற்பட்டது அதற்கு காரணம் Z0 50 is எனவே இந்த குறிப்பிட்ட விஷயம் குறைந்தது 10 மடங்காக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் 500  ஆக இருக்கலாம் அதிகபட்சம் 5000 take ஆக இருக்கலாம் ஆனால் அதை விட அதிகமாக இல்லை தூண்டியின் மிகப் பெரிய மதிப்பை எடுக்க வேண்டாம் ஏனெனில் மிக அதிக அதிர்வெண்ணில் இந்த தூண்டிகள் ஒரு கொள்ளளவு சரி ஆக செயல்படக்கூடும் எனவே நமக்கு ஏன் தூண்டியின் பெரிய மதிப்பு தேவை அதற்கான காரணம் என்னவென்றால் நாம் ஒரு பெரிய மதிப்பைத் தூண்டவில்லை என்றால் பின்னர் ஏசி அதிர்வெண்ணில் இது மிகப் பெரியதாக இல்லாவிட்டால் இது இங்கே தரையில் ஒரு பாதையை வழங்கும் ஏசி டிசி மின்னழுத்தங்கள் தரையாக செயல்படுவதை நினைவில் கொள்க எனவே இங்குள்ள ஏசி உள்ளீடு இந்த குறிப்பிட்ட தூண்டியின் மூலம் குறுகிய சுற்றுவட்டத்தைப் பெறும் இதேபோல் இங்கே நாம் ஒரு பெரிய மதிப்பைத் தூண்ட வேண்டும் எனவே ஒரு குறிப்பிட்ட ஏசி அதிர்வெண்ணில் இந்த தூண்டல் ஒரு திறந்த சுற்றுகளாக செயல்படும் டிசி மின்னழுத்தம் இங்கிருந்து உள்ளீட்டு பக்கத்திற்கு அல்லது வெளியீட்டு பக்கத்தை நோக்கி செல்வதைத் தடுக்க இங்கே நாம் மின்தேக்கி தேவை எனவே இவை இணைப்பு மின்தேக்கி அல்லது டிசி தொகுதி மின்தேக்கி என்றும் அழைக்கப்படுகின்றன மேலும் இந்த கொள்ளளவுகளின் பொதுவான மதிப்பு மீண்டும் இந்த குறிப்பிட்ட மின்மறுப்பின் பத்தில் ஒரு பங்காக இருக்க வேண்டும் எனவே இது 50 is மின்மறுப்பு 5 than க்கும் குறைவாக இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் Z 1 jωC ஐ 0 5  அல்லது அதற்கு மேற்பட்டதாக எடுத்துக் கொண்டாலும் கூட அது நல்லது எனவே இடையில் எதையும் 0 5  முதல் 5 வரை பரிந்துரைக்கப்படுகிறது எனவே செயல்பாட்டின் அதிர்வெண் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு சுவிட்சை வடிவமைக்கிறீர்கள் அதற்கேற்ப நீங்கள் கொள்ளளவின் மதிப்பைக் கணக்கிடுகிறீர்கள் ஆனால் மைக்ரோ ஸ்ட்ரிப் கோட்டைப் பயன்படுத்தி இந்த குறிப்பிட்ட உள்ளமைவை எவ்வாறு உணர முடியும் என்பதைப் பார்ப்போம் எனவே இது 50 வரி என்பதை இங்கே பார்ப்போம் எனவே கோட்டின் அகலத்தை Z0 உடன் கணக்கிட வேண்டும் 50 எனவே இது உள்ளீடு இது வெளியீடு என்று நீங்கள் கூறலாம் இந்த வரிக்கும் இதற்கும் இடையில் ஒரு இணைப்பு மின்தேக்கி இணைக்கப்பட்டுள்ளது எனவே வெறுமனே நீங்கள் இங்கே ஒரு இணைப்பு மின்தேக்கியைக் கரைக்கிறீர்கள் நீங்கள் இங்கே ஒரு இணைப்பு மின்தேக்கியைக் கரைக்கிறீர்கள் இப்போது நீங்கள் இங்கே என்ன பார்க்கிறீர்கள் ஒரு RF சாக் இல்லை இங்கே இது RF சோக்கைக் காட்டுகிறது இது தூண்டியாகும் ஆனால் இங்கே RF சோக்ஸ் காட்டப்படவில்லை எஃப் சாக்ஸ் எவ்வாறு தவிர்க்கப்பட்டது என்று பார்ப்போம் எனவே இங்கே பார்ப்போம் ஒரு மின்னழுத்த Vs உள்ளது இது V இலிருந்து V க்கு மாறலாம் ஆனால் நான் முன்பு குறிப்பிட்டது போல் நீங்கள் Vs ஐ V இலிருந்து 0 வோல்ட்டுக்கு மாற்றலாம் அது இன்னும் வேலை செய்யும் எனவே இப்போது இங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஒரு குறுகிய துண்டு வரி இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது இது ஒரு தூண்டியாக செயல்படுகிறது எனவே தூண்டல் உயர் மின்மறுப்பு பாதையை வழங்கும் Z jωL மற்றும் குறுகிய கோட்டுக்கு தூண்டல் பெரியதாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம் எனவே மின்மறுப்பு பெரியதாக இருக்கும் இப்போது இந்த கொள்ளளவு எவ்வாறு உணரப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயம் ஒரு இணைப்பு கொள்ளளவாக செயல்படுகிறது என்பதை இங்கே காணலாம் எனவே பேட்ச் கொள்ளளவு மேல் அடி மூலக்கூறிலிருந்து தரை விமானத்திற்கு கொள்ளளவை வழங்குகிறது என்பதை நாங்கள் அறிவோம் எனவே இது மின்னழுத்த Vs இலிருந்து தரையில் செல்லும் இணைப்பு இணைப்பு மூலக்கூறாக செயல்படுகிறது இப்போது இந்த நீளம்  4 ஆகவும் இந்த நீளம்  4 ஆகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதை இங்கே காணலாம் பார் இது ஒரு திறந்த சுற்று ஒரு port 4 வரி உண்மையில் இந்த துறைமுகத்தில் 0 என உள்ளீட்டு மின்மறுப்பைக் கொண்டிருக்கும் எனவே இது திறந்திருக்கும் இது ஒரு குறுகியதாக செயல்படும் பின்னர் மற்றொரு  4 உள்ளது எனவே இங்கே குறுகியது திறந்த சுற்றுகளாக செயல்படும் எனவே வடிவமைப்பு அதிர்வெண்ணில் திறந்த குறுகியதாக மாறும் பின்னர் அது திறந்திருக்கும் எனவே இது திறந்திருந்தால் நாம் கொடுக்கும் உள்ளீடு எதுவாக இருந்தாலும் அது வெளியீட்டிற்கு செல்லும் எஃப் மூச்சு எவ்வாறு உணரப்பட்டது என்பதைப் பார்ப்போம் மீண்டும் இது  4 வரியைப் பயன்படுத்துவதன் மூலம் உணரப்பட்டுள்ளது இது இங்கே ஒரு குறுகியதாகும் எனவே குறுகிய திறந்த சுற்றுகளாக செயல்படும் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் எந்த சக்தியும் சிதறாது எனவே இந்த குறிப்பிட்ட உள்ளமைவின் வரம்பு என்ன இந்த உள்ளமைவின் வரம்பு என்னவென்றால் இது ஒரு வரையறுக்கப்பட்ட அலைவரிசையை கொண்டிருக்கும் ஏனெனில் இந்த நீளம் சில அதிர்வெண்களில் மட்டுமே  4 ஆக செயல்படும் இரட்டை அதிர்வெண் பற்றி சிந்தியுங்கள் இது அதிர்வெண் இரட்டிப்பாக இருந்தால் இந்த நீளம்  2 ஆக மாறும் எனவே குறுகிய இங்கே ஒரு குறுகிய சுற்று செயல்படும் எனவே உள்ளீடு வெளியீட்டிற்குச் செல்லாது அது இங்கே சுருக்கப்படும் எனவே இந்த குறிப்பிட்ட உள்ளமைவின் வரம்பு என்னவென்றால் இது ஒரு வரையறுக்கப்பட்ட அலைவரிசையை கொண்டிருக்கும் ஆனால் பல பயன்பாடுகளுக்கு நீங்கள் எதையாவது வடிவமைக்கிறீர்கள் என்றால் வைஃபை சரி என்று சொல்லலாம் வைஃபை ஒரு அலைவரிசையை சுமார் 4 மட்டுமே கொண்டுள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட உள்ளமைவு மிகவும்பொருத்தமானதாகஇருக்கும் இதேபோல் நீங்கள் வடிவமைக்கிறீர்கள் என்றால் ஜிஎஸ்எம் 900 என்று சொல்லலாம் மீண்டும் ஜிஎஸ்எம் 900 இல் அலைவரிசை 7 முதல் 8 வரை இருக்கும் எனவே இந்த வகை உள்ளமைவு குறுகலான பயன்பாடுகளுக்கு மிகவும் பொருத்தமானது மேலும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் கூறு செலவு மிகக் குறைவு என்பதை இங்கே காணலாம் இப்போது இது நாம் எப்போதும் பயன்படுத்தும் சுற்று அல்ல என்று நான் குறிப்பிட்டது போல நாங்கள் எதிர்ப்பைப் பயன்படுத்துகிறோம் இதன் மூலம் தற்போதைய ஓட்டத்தை குறைக்க முடியும் எனவே ADS மென்பொருளைப் பயன்படுத்தி ஒரு தொடர் SPST உருவகப்படுத்துதல் இங்கே இப்போது எல்லா எண்களையும் இங்கே படிக்க கடினமாக இருக்கலாம் ஆனால் நான் இங்கே விரைவாக உங்களுக்கு சொல்ல முயற்சிப்பேன் எனவே இங்கே சார்பு மின்னழுத்தம் உள்ளது மற்றும் நீங்கள் இங்கு காணக்கூடிய ஒரு மின்தடை உள்ளது இது அடிப்படையில் மின்னோட்டத்தைக் கட்டுப்படுத்துவதாகும் டையோடு விவரக்குறிப்பைப் பொறுத்து மின்தடையின் அதிக மதிப்பையும் நீங்கள் தேர்வு செய்யலாம் மைக்ரோவேவ் அதிர்வெண்ணில் ஆர் சாக் ஆக செயல்படும் 30 nH க்கு சமமான L ஐ இங்கு பயன்படுத்தியிருப்பதை நீங்கள் காணலாம் பின்னர் மற்றொரு தூண்டல் உள்ளது எனவே டி க்கான பாதை இங்கிருந்து இந்த தூண்டிக்கு இருக்கும் பின்னர் டையோடு மற்றும் அது இங்கேயே இருக்கும் இது வெளியீட்டு பக்கத்தில் உள்ளீட்டு பக்க இணைப்பு மின்தேக்கியில் ஒரு இணைப்பு மின்தேக்கி ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட சுற்று முடிவைப் பார்ப்போம் எனவே இப்போது டையோடு முன்னோக்கி சார்புடையதாக இருக்கும்போது சுவிட்ச் இயக்கத்தில் இருக்கும் எனவே சுவிட்ச் இயக்கத்தில் இருக்கும்போது நமக்கு என்ன வேண்டும் உள்ளீடு எதுவாக இருந்தாலும் அது வெளியீட்டிற்குச் செல்ல வேண்டுமா எனவே எஸ் 21 முடிந்தவரை சிறியதாக இருக்க விரும்புகிறோம் எனவே 1 GHz முதல் 6 GHz வரையிலான பதில் இது என்பதை நீங்கள் இங்கே காணலாம் S21 0 dB க்கு அருகில் இருப்பதைக் காணலாம் உண்மையில் இந்த முழு இசைக்குழுவிலும் 1 dB க்கும் குறைவான செருகும் இழப்புகளை இங்கே காணலாம் இப்போது இங்கே ஏன் அதிக இழப்பு இருக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் உண்மையில் காரணம் சுவிட்ச் மோசமானது அல்ல அதற்கான காரணம் நாம் இணைப்பு மின்தேக்கியை 100 பி எஃப் மட்டுமே பயன்படுத்தினோம் நாம் 1 nF கொள்ளளவைப் பயன்படுத்தினால் இதுவும் புகழ்ச்சியாக மாறும் எனவே நீங்கள் விரும்பும் செயல்பாட்டின் அதிர்வெண் எது என்பதைப் பொறுத்து இப்போது இந்த S21 உடன் தொடர்புடையது இது இங்கே S11 சதி என்பதை நீங்கள் காணலாம் இது 10 டி இது 15 டி எனவே இந்த முழு அலைவரிசையிலும் பிரதிபலிப்பு குணகம் நன்றாக இருப்பதை நீங்கள் காணலாம் ஆனால் இப்போது பார்ப்போம் செயல்திறன் என்ன சுவிட்ச் முடக்கத்தில் இருக்கும்போது வெறுமனே நாம் என்ன விரும்புகிறோம் S21 0 சரி ஆனால் உண்மையில் நாம் எதைப் பெறுகிறோம் என்பதைப் பார்ப்போம் எனவே டையோடு தலைகீழ் சார்புடையதாக இருக்கும்போது சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்க வேண்டும் அதாவது உள்ளீட்டு பக்கத்தில் இருந்து எதுவும் வெளியீட்டு பக்கத்திற்கு செல்லக்கூடாது ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் அதிர்வெண் 1 முதல் 6 ஜிகாஹெர்ட்ஸ் வரை மாறுபடும் தனிமை என்பது ஒரு 16 டி மேலும் அதிர்வெண் அதிகரிக்கும் போது இங்கே தனிமை 10 டி மட்டுமே இருப்பதைக் காணலாம் இங்கு தனிமை மிகவும் மோசமாக உள்ளது எனவே நல்ல தனிமைப்படுத்த இந்த குறிப்பிட்ட உள்ளமைவு பொருத்தமானதல்ல என்பதை நீங்கள் காணலாம் எனவே நான் இங்கு குறிப்பிட்டுள்ளபடி தனிமை 10 டி பியை விட 2 ஜிகாஹெர்ட்ஸ் வரை அதிகமாக உள்ளது எனவே இது போதுமானதாக இல்லை எனவே உண்மையில் நீங்கள் இந்த குறிப்பிட்ட உள்ளமைவை ஒருபோதும்பயன்படுத்தக்கூடாது or shunt admittance A B 1 0 where we can now represent a Y G jB எனவே இது ஷன்ட் SPST சுவிட்சிற்கான வெளிப்பாடு எனவே இங்கே α செருகும் இழப்புக்கு ஒத்திருக்கிறது டையோடு தலைகீழ் சார்புடையதாக இருக்கும்போது முந்தைய உள்ளமைவுடன் ஒப்பிடும்போது இது இப்போது வேறுபட்டது என்பதை கவனியுங்கள் எனவே இது தொடர் சுவிட்சை விட வேறுபட்டது டையோடு தொடரில் இருக்கும்போது அது உள்ளீட்டில் இருக்கும்போது வெளியீட்டிற்குச் செல்லும் ஆனால் இங்கே விஷயங்கள் வேறு இங்கே டையோடு இயங்கும் போது இந்த விஷயம் ஒரு குறுகிய சுற்றுகளாக செயல்படும் எனவே இங்கு எதுவும்செல்லக்கூடாது எனவே உள்ளீட்டு பக்கத்தில் இருந்து அனைத்தும் வெளியீட்டு பக்கத்திற்கு செல்ல வேண்டும் எனவே தயவுசெய்து இந்த குறிப்பிட்ட விஷயத்தை கவனியுங்கள் இப்போது டையோடு தலைகீழ் சார்புடையதாக இருக்கும்போது செருகும் இழப்பு இது தலைகீழ் சார்புடையதாக இருக்கும்போது சுவிட்ச் ஆன் மற்றும் ஆன் நிலையில் இருக்கும்போது செருகும் இழப்பு என வரையறுக்கிறோம் சுவிட்ச் ஆஃப் ஆகும்போது டையோடு முன்னோக்கி சார்புடையதாக இருக்கும்போது அது முடக்கப்படும் போது அது தனிமைப்படுத்தப்படும் எனவே ஒரு ஷன்ட் உள்ளமைவைப் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் தொடர் உள்ளமைவுக்கு நேர்மாறாகப் பயன்படுத்த வேண்டும் தொடருக்கு நாம் இங்கே சுவிட்சுக்கு முன்னோக்கிச் செய்ய வேண்டும் ON சுவிட்சிற்கான சார்புநிலையை நாங்கள் மாற்ற வேண்டும் இப்போது இங்கே தொடர் மற்றும் ஷன்ட் சுவிட்சுகளின் கலவையைப் பார்ப்போம் எனவே எங்களிடம் 2 டையோட்கள் டி 1 மற்றும் டி 2 உள்ளன எனவே சுவிட்ச் எப்போது இயக்கப்படும் என்பதைப் பார்ப்போம் டி 1 முன்னோக்கி சார்புடையதாக இருக்கும்போது அல்லது இயங்கும் போது சுவிட்ச் இயங்கும் மற்றும் டி 2 தலைகீழ் சார்புடையதாக இருக்கும்போது அல்லது அது முடக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் கூறலாம் எனவே நாங்கள் சார்பு டி 1 மற்றும் தலைகீழ் சார்பு டி 2 ஐ அனுப்பும்போது உள்ளீடு வெளியீட்டு பக்கத்திற்கு செல்லும் சுவிட்ச் ஆஃப் ஆகும்போது டி 1 தலைகீழ் சார்புடையதாக இருக்கும்போது நீங்கள் இங்கே காணலாம் மற்றும் டி 2 முன்னோக்கி சார்புடையதாக இருக்கும் எனவே இங்கே FB என்பது முன்னோக்கி சார்பு என்பதைக் குறிக்கிறது RB என்பது தலைகீழ் சார்புகளைக் குறிக்கிறது இப்போது இந்த குறிப்பிட்ட உள்ளமைவின் பகுப்பாய்வை எவ்வாறு செய்வது எனவே மீண்டும் நாம் ABCD அளவுருக்களைப் பயன்படுத்தலாம் எனவே இந்த குறிப்பிட்டநீங்கள் எழுதக்கூடிய விஷயம் A B 1 Z மேலும் இந்த குறிப்பிட்ட விஷயத்திற்கு நீங்கள் A B எழுதலாம் 1 0 2 மெட்ரிக்குகளை பெருக்கி ஒருங்கிணைந்த ஏபிசிடி அளவுருக்களைப் பெறுங்கள் மேலும் அதிலிருந்து நாம் உண்மையில் செருகும் இழப்பு மற்றும் தனிமை ஆகியவற்றைக் கண்டுபிடிக்க முடியும் இப்போது நான் இங்கே சில விஷயங்களைக் குறிப்பிட விரும்புகிறேன் எனவே நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இது ஒத்த வெளிப்பாடு நாங்கள் முன்பு போலவே பயன்படுத்தினோம் ஆனால் ஒரே ஒரு சிறிய வித்தியாசம் மட்டுமே உள்ளது அங்கு நான் உங்கள் கவனத்தை கொண்டு வர விரும்புகிறேன் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் இது Zh மற்றும் இது Zl ok என எழுதப்பட்டுள்ளது Zl குறைந்த மின்மறுப்புக்கு ஒத்திருக்கிறது Zh உயர் மின்மறுப்புக்கு சரி எனவே தொடர் கூறுகளுக்கு இப்போது நினைவுகூருங்கள் அது முன்னோக்கி சார்புடையதாக இருக்கும்போது மற்றும் ஷன்ட் தலைகீழ் சார்புடையதாக இருக்கும்போது அதாவது இது தலைகீழ் சார்புடையதாக இருந்தால் தொடருக்கு மின்மறுப்பு அதிகமாக இருக்கும் அது குறைந்த மின்மறுப்பு சரிதான் எனவே இது செருகும் இழப்பு சுவிட்ச் இயக்கத்தில் இருக்கும்போது இது தனிமைப்படுத்தப்படும் Insertion Loss¿¿→ Switch is ON Isolation¿ ¿→ Switch is OFF மேலும் நீங்கள் 2 வெளிப்பாட்டைக் கண்டால் இந்த 2 வெளிப்பாடுகளுக்கு இடையில் 1 சிறிய மாற்றம் மட்டுமே உள்ளது அது Zh மற்றும் Zl ஆகும் எனவே Zh அதிகமாக உள்ளது அது அதிகமாக இருந்தால் இந்த கூறு சிறியதாக இருக்கும் எனவே செருகும் இழப்பு சிறியதாக இருக்கும் Zl சிறியதாக இருந்தால் அதாவது இந்த கூறு பெரியதாக இருக்கும் எனவே தனிமை பெரியதாக இருக்கும் எனவே செருகும் இழப்பு மற்றும் தொடர் சுவிட்சின் தனிமைப்படுத்தல் ஷன்ட் சுவிட்ச் மற்றும் தொடர் ஷன்ட் சுவிட்சின் சேர்க்கை பற்றிய ஒரு யோசனையை உங்களுக்கு வழங்குவதற்காக தொடர் சுவிட்ச் செருகும் இழப்பு 0 147 வரிசையில் இருப்பதைக் காணலாம் ஷன்ட் சுவிட்சுக்கு இது தொடர் ஷன்ட் செருகும் இழப்புக்கு 0 063 வரிசையில் 0 108 ஆகும் எனவே இது ஒப்பீட்டளவில் சிறிய எண்ணிக்கையாகும் தனிமைப்படுத்துவதைப் பார்ப்போம் தொடர் தனிமைப்படுத்துதல் சுமார் 8 3 ஆகும் ஷண்டிற்கு இது 7 5 ஆகும் தொடர் ஷண்டிற்கு இது 20 டிபி ஆகும் எனவே தொடர் ஷன்ட் உள்ளமைவைப் பயன்படுத்துவதன் மூலம் ஒருவர் ஒழுக்கமான தனிமைப்படுத்தலைப் பெறலாம் உள்ளீடு மற்றும் வெளியீட்டைப் பொறுத்தவரை சமச்சீர் எனவே இங்கே தொடர் ஷண்ட்டைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக ஒரு தொடர் ஷன்ட் சீரிஸ் டையோட்களைக் கொண்ட ஒரு சுவிட்ச் உள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட சுவிட்ச் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே சுவிட்ச் இயக்கத்தில் இருக்க டி 1 முன்னோக்கி சார்புடையதாக இருக்க வேண்டும் டி 2 தலைகீழ் சார்புடையதாக இருக்க வேண்டும் மற்றும் சுவிட்ச் ஆஃப் ஆக இருக்க வேண்டும் டி 1 தலைகீழ் சார்புடையதாக இருக்க வேண்டும் டி 2 முன்னோக்கி சார்புடையதாக இருக்க வேண்டும் இப்போது தலைகீழ் சார்புக்காக நாம் டையோடு மின்தேக்கமாகவும் முன்னோக்கி சார்புக்காகவும் டையோடு தூண்டியாகக் குறிப்பிடலாம் எதிர்ப்புகள் இங்கே காட்டப்படவில்லை இந்த உள்ளமைவு எப்படி இருக்கும் என்பதைக் காண்பிப்பதற்காக எனவே இந்த உள்ளமைவு குறைந்த பாஸ் வடிப்பானாகவும் தெரிகிறது மேலும் சுவிட்ச் முடக்கத்தில் இருக்கும்போது இது தலைகீழ் சார்புடையதாக இருக்கும் எனவே அதை கொள்ளளவாகக் குறிப்பிடலாம் இது முன்னோக்கு சார்பு எனவே அது தூண்டியாக குறிப்பிடப்படும் எனவே இது உயர் பாஸ் வடிப்பான் போல் தெரிகிறது எனவே அடிப்படையில் உயர் பாஸ் வடிகட்டி பதிலுக்கு குறைந்த பாஸ் வடிகட்டி பதிலுக்கு இடையில் மாறுகிறோம் பொதுவாக நீங்கள் குறைந்த பாஸ் வடிப்பானிலிருந்து உயர் பாஸ் வடிகட்டி பதிலுக்கு மாறும்போது அந்த உள்ளமைவு பரந்த இசைக்குழு உள்ளமைவு என அழைக்கப்படுகிறது இப்போது 3 ஐப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக இந்த 5 கூறுகளை ஒருவர் பயன்படுத்தலாம் எனவே 3 தொடர் உறுப்பு 2 ஷன்ட் உறுப்பு மற்றும் ஒப்பீட்டை உங்களுக்குச் சொல்வதை நீங்கள் காணலாம் எனவே இந்த உள்ளமைவுக்கான தனிமைப்படுத்தல் சுமார் 19 ஜிகாஹெர்ட்ஸ் வரை 3 கூறுகளை விட சிறந்தது ஒருவர் 5 சாதனங்களுக்கு 16 ஜிகாஹெர்ட்ஸ் வரை 20 டிபி தனிமைப்படுத்தலைப் பெறலாம் 3 சாதனங்களுக்கு சுமார் 12 ஜிகாஹெர்ட்ஸ் வரை இப்போது பின் டையோட்களைப் பயன்படுத்துவதற்கு பதிலாக 1 மெஸ்ஃபெட்டையும் பயன்படுத்தலாம் எனவே இந்த டையோட்களின் சேர்க்கைகளைப் பயன்படுத்துவதன் மூலம் அகலக்கற்றை சுவிட்சையும் ஒருவர் உணர முடியும் எனவே சுருக்கமாக இன்று நாம் PIN டையோடு சுவிட்சுகள் பற்றி விவாதித்தோம் இந்த PIN டையோட்கள் தொடர் உள்ளமைவு அல்லது ஷன்ட் உள்ளமைவு அல்லது தொடர் ஷன்ட் தொடர் ஷன்ட் தொடர் உள்ளமைவில் பயன்படுத்தப்பட்டுள்ளன மேலும் தொடர் ஷன்ட் கலவையில் பல டையோட்களைப் பயன்படுத்துவதன் மூலம் நாம் மிகவும் பரந்த அலைவரிசையைப் பெறலாம் எனவே பயன்பாட்டைப் பொறுத்து எவ்வளவு தனிமைப்படுத்தல் தேவைப்படுகிறது மற்றும் அதிர்வெண் வரம்பு என்ன நீங்கள் உண்மையில் 1 உறுப்பு அல்லது 5 உறுப்பு PIN டையோடு தேர்வு செய்ய முடிவு செய்யலாம் எனவே அடுத்த சொற்பொழிவில் ஒற்றை துருவ இரட்டை வீசுதல் மற்றும் வேறு சில பயன்பாடுகள் எனப்படும் SP2T பற்றி பேசுவோம் எனவே அதனுடன் மிக்க நன்றி அடுத்த முறை பை பார்க்கிறேன்